எனவே பழைய வகுப்புக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாம் எதிர் வினை இயக்கவியல் குறித்து கற்று இருந்தோம் அதிலும் முக்கியமாக நீங்கள் எவ்வாறு ஒரு வினைபடு பொருளின் செறிவையோ அல்லது வினைவிளை பொருளின் செறிவையோ காலத்திற்கு ஏற்றார்போல் கணக்கீடு செய்ய முடியும் என கண்டு இருந்தோம் ஆகையால் இந்த முறைகள் ஆனது எதிர்வினை நடக்கும் நேரத்தை சார்ந்து அமையும் ஆகையால் இப்போது ஒரு வினையின் ஆயுட்காலம் ஆனது நிமிடங்களிலிருந்து மணித்துளிகள் வரை இருக்கும்போது நீங்கள் spectroscopy NMR Fluorescence போன்ற முறைகளை பயன்படுத்தி எண் மதிப்பில் ஒவ்வொரு இனத்தின் செறிவை காலம் சார்ந்து கணிக்கலாம் இப்போது இந்த எதிர்வினையானது உண்மையிலேயே விரைவாக நடக்கும்போது அந்த வினையின் ஆயுட்காலம் வினாடிகளிலோ அல்லது அதைவிட குறைவாக இருக்கும்போது நாம் ஓடுதல் நுட்பம் அல்லது Flow Photolysis முறை மூலமாக வினையின் இயக்கவியலை அறியலாம் நான் உங்களுக்கு கடந்த வகுப்பில் மற்றும் முதல் வகுப்பில் கூறியது மாதிரி நாம் ஒரு எதிர்வினை இயந்திர நுட்பத்தை முன்மொழியும் போது அதற்கான நம்பகமான நுட்பத்தை நமது கருதுகோள் உடன் சோதனைகள் மூலமாக சரி பார்த்துக்கொள்ள வேண்டும் முந்தைய வகுப்புகளில் பரிசோதனைகளின் தொகுப்பில் ஒரு எதிர்வினையானது எப்படி நடைபெறுகிறது என்பதை இயக்கவியலை பயன்படுத்தி கண்டோம் ஆகையால் இயக்கவியல் மூலம் பல்வேறு நுட்பங்களை வேறுபடுத்தி பார்த்து அதில் சரியான ஒன்றை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும் மற்றுமொரு முக்கியமான குறிப்பானது வினை இடை பொருள்களின் தன்மையைப் பொருத்தது வினை இடை பொருள்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் வினை இடை பொருள் குறித்த குறிப்பு ஒரு வினை நடைபெறுவதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குறிப்பினை பெறுவதற்காக நீங்கள் பரிசோதனை செய்து வினை இடை பொருள் உள்ளதா அல்லது இல்லையா எனக் காண வேண்டும் அடுத்த பரிசோதனை தொகுப்பில் வினை இடை பொருள் தன்மையை குறித்த தகவலை பெற முடியும் நான் உங்களுக்கு கூறியது நினைவிருக்கும் நாம் வினை இடை பொருள்களை spectroscopy பயன்படுத்தி கணக்கீடு செய்வது கடினம் ஏனென்றால் அவை நிலைப்புத் தன்மை அற்றவை ஆகையால் மற்ற முறைகள் மூலமாக மறைமுகமாக நீங்கள் வினை இடை பொருளின் தன்மை குறித்த தகவலை பெற முடியும் வெவ்வேறு விதமான வினை இடை பொருள்கள் உள்ளன நாம் ஒரு எதிர்வினை நுட்பத்தை காணும்போது அதனைப்பற்றி பார்த்திருக்கிறோம் எனவே உங்களிடம் மின்சுமை உள்ள வினை இடை பொருள்கள் உள்ளன மின்சுமை உள்ள வினை இடை பொருள்களில் உங்களிடம் கார்பன் நேர்மின் அயனி கார்பன் எதிர்மின் அயனி மற்றும் radical மற்றும் கார்பீன் மற்றும் நைட்ரீன் இடைநிலை பொருள்கள் இருக்கலாம் கார்பன் சார்ந்த இடைநிலை பொருள்களைத் தவிர மற்ற பலபடித்தான மூலக்கூறுகள் உடைய ஈனோலேட் உண்மையில் இது கார்பன் எதிர்மின் அயனி அதிர்வு ஆகும் இவை போன்றவை வினை இடை பொருளாக கிடைக்கலாம் உங்களிடம் எதிர்வினை நடக்கும்போது உங்களிடம் இவைபோன்ற வினை இடை பொருட்களோ அல்லது இடை பொருளே இல்லாத நிலையோ உருவாகலாம் உதாரணமாக SN2 எதிர்வினை போல சில பயனுள்ள முறைகள் மூலமாக இடைநிலை பொருட்களின் தன்மை குறித்து அறியலாம் இந்த ஹேமெட் பற்றி புரிந்து கொள்வதற்கு முதலில் நாம் ஒரு மிகவும் எளிய வினையை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் காணும் போது இந்த வினையானது மிகவும் எளிமையானது ஒருவேளை நீங்கள் இந்த மூலக்கூறை அடையாளம் காணவில்லை என்றால் இது பென்சாயிக் அமிலம் ஆகும் இப்போது பென்சாயிக் அமிலமானது நீரார் பகுக்கும் போது பென்சோயேட் மற்றும் எதிர் அயனி கிடைக்கும் இங்கே H3O ஐ நாம் காண்பிக்க வில்லை ஆகையால் பென்சாயிக் அமிலத்தை நீரார் பகுக்கும் போது உங்களுக்கு பென்சோயேட் எதிர் அயனி மற்றும் H கிடைக்கும் இவ்வினையின் சமநிலை மாறிலியை K எனக்கொள்ளலாம் நீங்கள் திரும்ப ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் பெரிய எழுத்து K ஆனது சமநிலை மாறிலியை குறிக்க பயன்படுகிறது நாம் இவ் வினையில் காண்பது துணைப் பொருள்கள் அரோமேட்டிக் வளையத்தின் மாற்றீடுகள் இந்த சமநிலையை பாதிக்குமா என்பது தான் இதை புரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனையை வைத்துள்ளேன் ஆகையால் நாம் இப்போது துணையுடன் கூடிய பென்சாயிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் அந்தத் துணையானது பாரா நிலையில் உள்ளதாக கொள்வோம் திரும்ப இந்த வினையை நீங்கள் நீரில் செய்வதாக கொள்ளுங்கள் இப்போது பென்சாயிக் அமிலமானது பகுப்படைந்து உங்களுடைய பென்சோயேட்டை தருகிறது உங்களிடம் மூன்று நிலைகள் உள்ளதாக கொள்வோம் இதில் X என்பது Methoxy அதாவது OMeஐ குறிப்பிடப்படுகிறது மற்றும் வரும் நிலையில் X ல் துணை பொருள் இல்லை அதனால் உங்களிடம் ஹைட்ரஜன் உள்ளது மூன்றாவது நிலையில் X ல் உங்களிடம் ஒரு நைட்ரோ தொகுதி உள்ளது நான் இப்போது நீங்கள் இந்த பிரச்சனை குறித்து ஒவ்வொரு மூலக்கூறு க்கும் யோசிக்க வேண்டும் என விரும்புகிறேன் அங்கே உள்ள சமநிலை மாறிலியால் பென்சாயிக் அமிலம் எந்த அளவு பகுக்கப்பட்டுள்ளது என்பதை அறியமுடிகிறது இப்போது சமநிலை மாறிலியானது அதிகமாக இருந்தால் அது அதிக பென்சாயிக் அமிலம் பகுக்கப் பட்டதை குறிப்பிடுகிறது ஆகையால் நீங்கள் K மதிப்பை ஏறு வரிசையில் எழுத வேண்டும் இதனை செய்வதற்கு நீங்கள் இந்த பிரச்சனை குறித்து சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வீடியோவை இடைநிறுத்தம் செய்து துணை பொருளை K மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும் எந்த மாதிரியான வரிசை கிடைக்கிறது என்றால் OMe இன் K மதிப்பு துணை பொருள் இல்லாத பென்சாயிக் அமிலத்தை விட குறைவாக உள்ளது துணை பொருளில்லாத பென்சாயிக் அமிலத்தின் K மதிப்பானது நைட்ரோ தகுதி உடைய பென்சாயிக் அமிலத்தை விட குறைவாக உள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுகிறது நீங்கள் இதைப் பற்றி மேலும் சிந்திக்க வேண்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை என உங்களால் பகுத்தறிய முடியும் என நான் நம்புகிறேன் ஆகையால் என்னிடம் O OMe உள்ளது ஒரு ஜோடி தனித்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் இடம் உள்ளது ஆகையால் எனக்கு கிடைத்தது அதிர்வு அமைப்பு இந்த அதிர்வு அமைப்பானது எதிர்மின் சுமை கார்பன் இடத்தில் உருவாக்குகிறது இது கார்பாக்சிலேட் அயனி போல உள்ளது இப்போது நைட்ரோ தொகுதி உள்ள நிலையை காண்போம் நைட்ரோ தொகுதி உள்ள நிலையில் நான் இப்போது நைட்ரோ தொகுதியை விரிவாக்கம் செய்து எழுதுகிறேன் பின்பு அதிலிருந்து அதிர்வு அமைப்பை எழுதுகிறேன் ஆகையால் இப்போது நேர்மின் சுமையானது கார்பன் இடத்தில் உள்ளது இந்த கார்பன் ஆனது கார்பாக்சிலேட்டுக்கு அடுத்தபடியாக உள்ளது இந்த இரண்டு வடிவமைப்புகளையும் ஒப்பிட்டு நோக்கும் போது இது நிலை அற்றதாகவும் இது நிலையானதாகவும் உள்ளது Nitro தொகுதி உள்ள இடத்தில் இது சமநிலையை வலது பக்கம் நோக்கி தள்ளுகிறது அங்கே உங்களிடம் OMe துணைத்தொகுதி உள்ளது அது நிலையற்றது அது துணைத்தொகுதி இல்லாத நிலையை அதாவது ஹைட்ரஜன் மட்டும் உள்ள நிலையை விட குறைவாக உள்ளது இங்கு இந்த நிலையானது எலக்ட்ரான் திரும்பப்பெறும் குழுக்களால் நடைபெறுகிறது இவையெல்லாம் எலக்ட்ரான் திரும்பப்பெறும் குழுக்கள் ஆகும் எலக்ட்ரான் வெளியிடும் குழுக்களுக்கு எதிராக எலக்ட்ரான் திரும்பப்பெறும் குழுக்கள் பென்சோயேட்டை நிலை படுத்துகின்றன எலக்ட்ரான் திரும்பப்பெறும் குழுக்கள் உள்ளபோது இந்த எதிர்வினை யானது மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த கருத்தானது ஹேமெட் எதிர்வினை குறித்த பதிலீடு விளைவை கற்றுக்கொள்ள பயன்படுகிறது ஆகையால் இதே மாதிரி ஒரு நிலை சற்று முன்பு முந்தைய காட்சியில் 2 துணைத்தொகுதி மற்றும் ஒரு துணை தொகுதி இல்லாத பென்சாயிக் அமிலம் மூலம் கண்டோம் நீங்கள் காண்பது என்னவென்றால் மரபுசார்ந்த ஒரு எதிர்வினையை எடுத்துக்கொள்ளும்போது துணை தொகுதியானது பாரா நிலையில் இருக்கும்போது log KXKH ஆனது σ x ஆகும் இதில் σ என்பது பதிலீட்டு கூறு அல்லதுபதிலீட்டு மாறிலி ஆகும் Kx இன் log ஆனது சமநிலை மாறிலி உடன் தொடர்புபடுத்திப் பார்க்கும் போது துணைத்தொகுதியுடன் கூடிய பென்சாயிக் அமிலத்தை KH ஆல் வகுக்கும்போது சமநிலை மாறிலியாக கிடைப்பது துணைத்தொகுதி இல்லாத பென்சாயிக் அமிலம் ஆகும் ஆகையால் இப்போது முந்தைய எடுத்துக்காட்டிற்கு செல்லும்போது நாம் கண்டது இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பதிலீட்டு மாறிலியை பெற முயற்சி செய்தோம் logK OMeKH இல் KNitroKH ஆனது log1 எனவே σ வின் மதிப்பு 0 இந்த இரண்டு நிலைகளிலும் σ வின் மதிப்பானது 0 ஐ விட அதிகமா அல்லது குறைவா நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்றால் நீங்கள் இந்த கருத்தை பயன்படுத்தி முந்தைய காட்சியில் கண்டது போல σ வின் மதிப்பு 0 ஐ விட அதிகமா அல்லது குறைவா இந்த இரு பதிலீட்டில் XOMe அல்லது X Nitroவா என காண வேண்டும் நாம் இதற்கு முன்பு கண்ட உதாரணத்தில் XOMe நம்மிடம் KX உள்ளது இது KH ஐ விட குறைவாக உள்ளது இதற்கு log எடுக்கும்போது போது logKXKHல் KX ஆனது KHஐ விட குறைவாக இருப்பதால் நமக்கு கிடைப்பது 1 ஐ விட குறைவாக உள்ளது ஆகையால் σ மதிப்பானது " " அல்லது 0 வை விட குறைவாக உள்ளது இந்த நிலையில் log 1 இன் மதிப்பு 0 kx ஆனது kw ஐ விட அதிகமாக இருந்தால் logKXKH இன் மதிப்பானது 1 ஐ விட அதிகமாக இருக்கும் ஆகையால் σx இன் மதிப்பு 0 வின் மதிப்பைவிட அதிகமாக இருக்கும் ஆகையால் பொதுவாக ஒருவர் இதனை பொதுமைப்படுத்தி பார்க்கும்போது ஒருவர் கூறுவது σx ஆனது எப்போது 0 ஐ விட அதிகமாக இருக்கும் என்றால் KX ஆனது KH ஐ விட அதிகமாக இருக்கும்போது அந்த பதிலீடு ஆனது உங்களுடைய கூட்டு அமிலம் அதாவது பென்சோயேட் எதிர் அயனியை நிலை படுத்துவதாக அமையும் உங்களிடம் எப்போது துணைத்தொகுதி உள்ளதோ அப்போது அது பென்சோயேட் எதிர் அயனியை நிலைப்படுத்தி அதனால் கிடைக்கும் σx ஆனது 0 விட அதிகமாக இருக்கும் உங்களுடைய இடைப் பொருளானது எதிர்மின் சுமையையும் எலக்ட்ரான் திரும்பப்பெறும் தொகுதியையும் கொண்டிருப்பதால் இது எதிர்மின் சுமை உடைய இடை பொருளை நிலைபெறச் செய்யும் எங்கே உங்களுடைய துணை தொகுதியானது நிலைத்தன்மையை குறைக்கிறதோ அங்கே KX ஆனது KH விட குறைவாகவும் அப்போது σx இன் மதிப்பு எதிர்மறையாகவும் இருக்கும் உங்களிடம் இருப்பது எலக்ட்ரான் நீக்கம் செய்யும் தொகுதி ஏனென்றால் உங்களிடம் எதிர்மின் சுமை உடைய இடை பொருள் மற்றும் எலக்ட்ரான் நீக்கும் தொகுதியானது இதனை நிலையற்றதாக செய்யும் இது ஒரு நிலையான எதிர்வினை இது பதிலீட்டு அளவுரு σ வை தீர்மானிக்க பயன்படுகிறது ஆகையால் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தைப் பார்த்தாலும் இயற் கரிம வேதியியல் பாடத்தில் நீங்கள் σ வின் மதிப்பு வெவ்வேறு துணை தொகுதிகளில் எவ்வாறு இருக்கும் என காணலாம் இப்போது நமக்கு கிடைத்த மதிப்பானது பென்சாயிக் அமிலத்திற்கு ஆனது இந்த ஒரு நிலையான எதிர்வினை மூலம் பதிலீட்டு அளவுரு ஆன σ வின்னின் மதிப்பை காணலாம் ஆனால் இது மற்ற எதிர்வினைகளுக்கு ஆனது அல்ல ஆகையால் இதனை புரிந்து கொள்வதற்கு இந்த அளவுகளை பாருங்கள் எவ்வாறு இந்த σ வின் மதிப்பு வேறுபடுகிறது என காணலாம் ஆகையால் முதலில் பதிலீடூ பாரா நிலையில் உள்ளதை காண்போம் இப்போது உங்களிடம் பதிலீடாக அமீன் இருப்பதாகக் கொண்டால் இதில் அமீன் ஆனது எலக்ட்ரான் நீக்கம் செய்யும் தொகுதி இதில் அதிர்வானது இந்த அமைப்பின் நிலைத்தன்மையை சற்று இழக்கச் செய்யும் ஆகையால் இப்போது எதிர்மறை σ மதிப்பு σ பாரா நிலைக்கு கிடைக்கிறது இந்த தகவலை பயன்படுத்தி நீங்கள் இப்போது பிற மதிப்புகளை ஒதுக்கிவிட்டு நீங்கள் கணிக்க வேண்டியது OH OMe மற்றும் Me மிகச்சரியான மதிப்பை எழுதவேண்டும் என்பது இல்லை மற்ற மதிப்பைவிட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும் என கணித்தால் போதும் நீங்கள் ஒரு நிமிடம் இதனை யோசித்துப் பார்த்து பின்பு வீடியோவில் இடை நிறுத்துவதற்கான பொத்தானை அழுத்தி யோசியுங்கள் நீங்கள் காண்பது என்னவென்றால் நீங்கள் NH2 இல் இருந்து OH செல்லும்போது நீங்கள் ஏற்கனவே படித்தது போன்று எலக்ட்ரான் விரும்பும் அரோமேட்டிக் பதிலீட்டு வினையாக இருக்கும் NH2 ஆனது எலக்ட்ரான் விரும்பும் அரோமேட்டிக் பதிலீட்டு வினையில் மிகவும் செயல்திறன் மிக்க தொகுதி ஆகும் ஆகையால் இதே மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் NH2 விலிருந்து OH நோக்கிச் செல்லும்போது எதிர்மறை மதிப்பானது 0 66 லிருந்து 0 38 ஆக குறைகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் NH2 ஆனது மிகவும் நிலையற்றது OH உடன் ஒப்பிடும்போது மேலும் நீங்கள் OH இருந்து OMe நோக்கிச் செல்லும்போது திரும்ப இந்த மதிப்பானது 0 38 லிருந்து 0 27 ஆக குறைகிறது மேலும் இது மிகவும் நிலையற்றது OH மற்றும் Me உடன் ஒப்பிடும்போது இந்த நிலையற்ற தன்மையால் இது குறைந்த எதிர்மறை மதிப்பைத் தருகிறது இப்போது நீங்கள் கண்காணிக்க வேண்டியது அரோமேட்டிக் பதிலீட்டில் pH மற்றும் ஹலோஜன் ஆகும் இதில் அதிர்வு மற்றும் தூண்டல் விளைவு இரண்டும் சேர்ந்து நடைபெறுகிறது அதிர்வு விளைவின் அடிப்படையில் நம்முடைய அனுமானம் ஆனது ஹேலஜன் வெளியிடப்படுகிறது என்பதாகும் ஆனால் எலக்ட்ரான் எதிர்மறையை பொருத்து இந்த அணுக்கள் எலக்ட்ரான் திரும்பப்பெறும் குழுக்கள் போல செயல்படுகிறது ஆகையால் நீங்கள் காண்பது இந்த இரு விளைவுகளின் கலவையாகும் இதனால் அதிக நேர்மறை அல்லது எதிர்மறை மதிப்பை காணமுடியாது அதனால் நீங்கள் காணக்கூடிய மதிப்பானது 0 15 0 24 0 26 மற்றும் 0 18 புளோரினிலிருந்து அயோடின் நோக்கி செல்லும்போது கிடைக்கிறது ஆகையால் இந்த இரு விளைவுகளும் கலந்து இருக்கும்போது ஒரு தனித்த போக்கு காணப்படுவதில்லை இப்போது இன்னும் சில பதிலீடுகளை காணலாம் ஒரு கீட்டோ பதிலீட்டை எடுத்துக்கொண்டால் C இரட்டைப் பிணைப்பு OCH3 இது எலக்ட்ரானை திரும்பப்பெறும் குழுவை ஒத்துள்ளது மேலும் இதன் மதிப்பு நேர்மறையாக உள்ளது ஆகையால் உங்களிடம் 0 47 என உள்ளது கீட்டோ னுக்கு எதிராக கார்பாக்சிலிக் அமிலத்தை கொண்டால் கார்பாக்சிலிக் அமிலமானது கீட்டோன் அளவு எலக்ட்ரான்களை திரும்ப பெறுவதில்லை இதை நீங்கள் இந்த இரண்டின் மதிப்பை ஒப்பிட்டுப் பார்த்து காணலாம் எனவே கீட்டோன் உடன் ஒப்பிடும் போது இது குறைந்த நேர்மறை மதிப்பு கொண்டது இப்போது இதன் அடிப்படையில் உங்களால் நான் கொடுத்த மற்ற பதிலீடுகளை கீட்டோன் மற்றும் CF3 கார்பாக்சிலிக் அமிலத்துடன் ஒப்பிட்டு நோக்கி ஊகிக்க முடியுமா உங்கள் வீடியோவில் இடை நிறுத்தப்பட்டனை அழுத்தி அதன் மதிப்பு என்ன என காணுங்கள் உண்மையான மதிப்பு எழுத வேண்டும் என்பதில்லை அதன் போக்கு மட்டும் போதும் நீங்கள் எழுதி இருப்பது கார்பாக்ஸிலிக் அமிலத்திற்கு எதிரான எஸ்டர் ஆகும் ஆகையால் OC OCH3 ஆக்சிஜன் அரோமடிக் வளையத்துடன் இணைந்துள்ளது இது குறைந்த எலெக்ட்ரானை திரும்ப பெறுவதாகும் மற்ற பதிலீடுகளுடன் ஒப்பிடும்போது ஆகையால் இந்த மதிப்பானது குறைந்த நேர்மறை மதிப்பு கொண்டது நான் இப்போது CF3 உடன் CN மற்றும் NO2 உடன் ஒப்பிடும்போது நீங்கள் அதிர்வை கூட பயன்படுத்தலாம் நான் முன்பு கூறியதைப் போல எலக்ட்ரான் ஆனது அரோமேட்டிக் வளையத்தில் கார்பாக்சிலேட்டுக்கு அடுத்து உள்ள கார்பனிலிருந்து திரும்பப் பெறுவதால் அந்த இடத்தில் நேர் மின்சுமை உருவாகிறது ஆகையால் நீங்கள் காணக்கூடிய இந்த மதிப்பானது மிகவும் அதிகமாக உள்ளது ஆகையால் உங்களிடம் உள்ள நேர்மறை மதிப்பானது 0 7 மற்றும் 0 தூண்டுதல் மூலம் இதன் மதிப்பு இன்னும் அதிகமாக 0 96 ஆக உள்ளது இதனைப் பார்க்கும்போது பதிலீட்டு கூறுகள் எலக்ட்ரான் வெளியேற்றுவதில் இருந்து எலக்ட்ரான் திரும்பப்பெறும் நிகழ்வுக்கு செல்லும்போது எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் எலக்ட்ரானை வெளியே வெளியேற்றுகிற பதிலீட்டுக்கு அதன் மதிப்பு எதிர்மறையாகவும் அதேசமயம் எலக்ட்ரான் திரும்பப்பெறும் பதிலீட்டுக்கு அதன் மதிப்பு நேர்மறையாகவும் இருக்கும் இப்போது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நான் இந்த இரண்டு உதாரணங்களை பரிந்துரைக்கிறேன் இது நாம் முந்தைய கேள்வியில் கண்டதுதான் Methoxy மற்றும் நைட்ரோ தொகுதி Methoxyயை பொருத்தமட்டில் நீங்கள் புரிந்து கொண்டது எதிர்மறை மதிப்பானது எதிர்மறை σ வை எலக்ட்ரான் நீக்கு தொகுதியுடன் புற செருகல் செய்யும்போது கிடைக்கிறது இதைப்போலவே நைட்ரோ குழுவிற்கு நீங்கள் நேர்மறை மதிப்பும் அதனால் நேர்மறை σ மதிப்பும் பெறுவீர்கள் அதை நீங்கள் அனைத்து எலக்ட்ரான் திரும்பப்பெறும் தொகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் ஆகையால் நாம் இப்போது பதிலீடு ஆனது மெட்டா நிலையிலிருந்தால் என்ன ஆகும் என காணலாம் இப்போது இதன் விளைவு ஆனது வேறு மாதிரி இருக்கும் ஏனென்றால் உங்களிடம் பாரா நிலை இருக்கும்போது நீங்கள் எழுதக்கூடிய அதிர்வு அமைப்பானது நீங்கள் ஒரு மின் சுமையை கார்பாக்சி லேட் அயனுக்கு அடுத்தபடியாக உள்ள கார்பனிடத்தில் உருவாக்குவீர்கள் மெட்டா நிலை பதிலீட்டை பொருத்தவரை நான் இப்போது OMe எடுத்துக்கொண்டு அதற்கான அதிர்வு அமைப்பில் கார்பாக்சிலேட்டில் இருந்து தூரமாக உள்ளவற்றை அப்படியே எழுதிக் கொள்கிறேன் ஆகையால் அதிர்வு விளைவானது மெட்டா நிலையை பொருத்தமட்டில் குறிப்பிடத் தகுந்ததாக இல்லை இது எலக்ட்ரான் விரும்பும் மற்றும் நியூக்ளியஸ் விரும்பும் அரோமேட்டிக் பதிலீட்டு வினையை ஒத்துள்ளது ஆகையால் நீங்கள் காணக்கூடிய விளைவானது தூண்டுதல் தன்மையை சார்ந்தது ஆகையால் நீங்கள் காணக்கூடிய σPக்கு எதிரான σM இன் மதிப்பு NH2 தொகுதிக்கு பார்க்கும்போது இது பாரா நிலையிலுள்ள அளவு எதிர்மறை மதிப்பை வைத்திருப்பதில்லை மெட்டா நிலையில் தூண்டுதல் விளைவுகள் உள்ளது அதிர்வு விளைவு இல்லை ஆகையால் அதன் மதிப்பு குறைவாக உள்ளது மேலும் நீங்கள் OH தொகுதியை பார்க்கும்போது நீங்கள் காண்பது முழுமையான திரும்பப்பெறும் விளைவாகும் உண்மையில் நீங்கள் பார்க்கும் நேர்மறை σ மதிப்பானது உங்களுடைய தூண்டுதல் விளைவால் கிடைப்பதாகும் அதிர்வு விளைவால் கிடைப்பது இல்லை ஒத்த மாதிரியான ஒன்று OMb மற்றும் OMe உடன் கிடைக்கிறது Me ஆனது σ இன் மதிப்பை NH2 போல குறைக்கிறது மற்ற உதாரணங்கள் ஆன ஹேலைடு உடன் உங்களுக்கு தூண்டப்பட்ட விளைவானது பிரதானமானதாகும் இங்கே அதிர்வு மற்றும் தூண்டப்பட்ட விளைவின் கலவையாக உள்ளதால் இதன் மதிப்பு குறைவாக உள்ளது இங்கே முக்கியமாக தூண்டப்பட்ட விளைவானது எலக்ட்ரான் எதிர்மறை ஆகும் இந்த மதிப்பானது σPஐ விட அதிகமாக உள்ளது இதைப்போலவே பதிலீடுகளில் திரும்பப்பெறும் விளைவானது கீட்டோன் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலத்தை ஒப்பிடும்போது குறைவாக உள்ளது எப்போது உங்களிடம் ஆக்ஸிஜன் உள்ளதோ அது OHyl மற்றும் OMe ஐ ஒத்துள்ளது இதில் தூண்டப்பட்ட விளைவு பிரதானமானதாகும் அதன்மூலம் அதிக σ மதிப்பானது மெட்டா பதிலீட்டுக்கு கிடைக்கிறது நீங்கள் சயனைடு மற்றும் நைட்ரோ தொகுதியை காணும்போது அதன் தூண்டுதல் ஆனது கார்பாக்சிலேட் அயனியின் நிலை தன்மைக்கு காரணமாக உள்ளது நீங்கள் இங்கு என்ன காண்கிறீர்கள் என்றால் இந்த விளைவானது குறையும்போது NMe3 மதிப்பும் குறையும் இது பிரதானமாக தூண்டுதல் விளைவால் கிடைக்கிறது நீங்கள் σ மதிப்பு கூடுவதைக் காணலாம் இந்த அட்டவணை ஆனது எல்லா இயற் கரிம வேதியியல் புத்தகங்களிலும் இருக்கும் நீங்கள் பதிலீட்டு மாறிலி அல்லது பதிலீட்டு கூறுகள் σ பற்றி நினைக்கும் போது பென்சாயிக் அமிலத்திற்கு மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் வேறு எந்த ஒரு பதிலீட்டு வினையையோ அல்லது பதிலீட்டு மாறிலியையோ நினைவில் கொள்ளத் தேவையில்லை இது பென்சாயிக் அமிலத்திற்கான எதிர்வினை மாறிலிக்கு மட்டும் தான் நினைவில் கொள்ளவேண்டிய கருத்துக்கள் ஆவன நீங்கள் பதிலீட்டு மாறிலியை நினைவில் கொள்ளும்போது பென்சாயிக் அமிலத்தை ஒரு நிலையான வினையாக கொள்ளுங்கள் பதிலீட்டு கூறு அல்லது பதிலீட்டு மாறிலி σX ஆனது இவ்வாறு கொடுக்கப்படுகிறது logKXKH ஆகையால் இது ஒவ்வொரு பதிலீட்டுக்கும் தீர்மானிக்கப்படுகிறது ஒவ்வொரு பதிலீட்டிற்கும் அதற்கே உரித்தான σX மதிப்பானது பதிலீடு பாரா அல்லது மெட்டா நிலையில் உள்ளதை பொறுத்து உள்ளது அதாவது σM அல்லது σP யின் மதிப்பு σXஆனது நேர்மறை அதாவது 0 ஐ விட அதிகமாக இருந்தால் அது பென்சோயேட் எதிர் அயனியை நிலைநிறுத்தும் மற்ற வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் அது சமநிலையை வலப்பக்கம் நோக்கித் தள்ளும் இது எலக்ட்ரான் திரும்பப்பெறும் தொகுதியால் இந்தக் காட்சி நடைபெறுகிறது σXன் மதிப்பு எதிர்மறை அதாவது 0 ஐ விட குறைவாக இருந்தால் அது பென்சோயேட் அயனி உடைய நிலைத் தன்மையை குறைக்கும் இது நிலைத்தன்மையை இடப்பக்கம் நோக்கி தள்ளுவதை குறிக்கிறது இது உண்மையில் எலக்ட்ரான் நீக்க தொகுதியில் நடைபெறுகிறது பொதுவாக இந்த விளைவானது பாரா நிலையில் மெட்டா நிலையைக் காட்டிலும் அதிகமாக உள்ளது ஆகையால் அடுத்த வகுப்பில் நாம் இந்த பதிலீட்டு மாறிலியை பயன்படுத்தி எதிர்வினைகளில் உள்ள இடைநிலைப் பொருட்கள் மற்றும் மற்ற எதிர்வினைகளில் உள்ள இடைநிலை பொருள்களை தீர்மானிக்க இயலும் என காண்போம்